நாம் இங்கே அசைன்மென்ட் எண் 1 ஐ தீர்த்து வருகிறோம் இந்த டுடோரியல் ப்ராப்ளம் எண் 4 முதல் ப்ராப்ளம் 9 வரை தீர்ப்போம் ப்ராப்ளம் எண் 4 என்ன கூறுகிறது என்றால் என்னிடம் 2 இன்பினிட்டி நீளமான ஓவர்லாப்பிங் ஒன்றுடன் ஒன்று சிலிண்டர்கள் உருளை இருக்கிறது இப்போது ஒவ்வொரு சிலிண்டர் உருளைஇன் ஆரம் கேபிடல் R என்பது உடன் இன்பினிட்டி நீளமான ஓவர்லாப்பிங் உடன் 2 சிலிண்டர்களை உருளை உருவாக்குவோம் இங்கே ஒரு சிலிண்டர் உருளை இன் சார்ஜ் டென்சிட்டி அடர்த்தி ரோவைக் கொண்டுள்ளது எனவே இந்த கருப்பு நிறம் சிலிண்டர் உருளை இன் சார்ஜ் அடர்த்தி ரோ சிவப்பு நிறம் சிலிண்டர் உருளை இன் சார்ஜ் அடர்த்தி மைனஸ் ரோ ஆகியவற்றைக் கொண்டு செல்லட்டும் 2 சிலிண்டர்களின் அச்சுக்கு இடையிலான தூரம் a மற்றும் a என்பது 2 r க்கும் குறைவாக உள்ளது அதாவது இது ஓவர்லாப்பிங் ஒன்றுடன் ஒன்றுயில் உள்ளது எனவே இந்த தூரம் a ஓவர்லாப்பிங் ஒன்றுடன் ஒன்று ரீஜியன் யில் உள்ள மின்சார புலத்தின் அளவு இதைத்தான் நாம் கணக்கிட விரும்புகிறோம் எனவே மேலிருந்து அதைப் பார்க்கிறேன் நான் மேலே இருந்து பார்த்தால் இங்கே ஒரு சிலிண்டர் உருளை உள்ளது மற்றொன்று சிலிண்டர் உருளை உள்ளது மேலும் இந்த ஓவர்லாப்பிங் ஒன்றுடன் ஒன்று ரீஜியன் உள்ள மின்சார புலத்தை கணக்கிட விரும்புகிறோம் எனவே ஓவர்லாப்பிங் ஒன்றுடன் ஒன்று ரீஜியன் உள்ள ஒரு மின்சார புலம் நெட் பீல்டு நிகர புலம் E ஆக இருக்க போகிறது இது மின் புலம் E 1 இது பாசிட்டிவ் நேர்மறை சார்ஜ் மற்றும் E 2 நெகட்டிவ் எதிர்மறை சார்ஜ் இன் கூட்டுத்தொகையாகும் எனவேஓவர்லாப்பிங் ஒன்றுடன் ஒன்று ரீஜியன் உள்ள ஒரு மின்சார புலம் இப்போது இந்த புலம் எவ்வாறு தோற்றமளிக்கிறது என்பதைக் காண்பிப்பேன் இது பாசிட்டிவ் நேர்மறை சார்ஜ் காரணமாக E 1 காரணமாக ஏற்படும் மின்சார புலம் எந்த நேரத்திலும் வெக்டர் உடன் திசையனுடன் இருக்கப் போகிறது இதை நான் வெளிப்புறமாக வெளியேற்றுவேன் சிவப்பு காரணமாக ஏற்படும் மின்சார புலம் காட்டப்பட்ட சிவப்பு வெக்டர் உடன் திசையனுடன் இருக்க போகிறது இது அவற்றின் அளவுகள் என்ன என்பதை கணக்கிட உதவுகிறது EE1E2 நேர்மறையாக சார்ஜ் செய்யப்பட்ட சிலிண்டரின் மையத்திலிருந்து R 1 ஆக இருக்கும் தூரத்தை எடுத்துக்கொள்வோம் எனவே இது வெக்டர் R1 ஆகும் மேலும் நெகட்டிவ் எதிர்மறைசார்ஜ் லிருந்து எதிர்மறையாக சார்ஜ் செய்யப்பட்ட சிலிண்டரின் மையத்திற்கு உள்ள தூரம் R2 அந்த வெக்டர் R 2 ஆக இருக்கட்டும் எனவே புலம் என்பது E 1 மற்றும் E2 அவற்றின் கூட்டு தொகை காரணமாக இருக்கும் எனவே இப்போது காஸின் விதிப்படி E 1 மற்றும் E2 ஐ கணக்கிடுவோம் எனவே காஸின் விதிப்படி முதலில் சமச்சீர் மூலம் R 1 தூரத்தில் பாசிட்டிவ் நேர்மறை சார்ஜ் ஆக உள்ள சிலிண்டரைப் பார்த்தால் அது ஆர திசையில் மட்டுமே இருக்கும் ஆகையால் E டாட் ds என்பது pi ஆகப் போகும் சார்ஜ் க்கு சமமாக வெளிவருகிறது இது தூரம் r pi r 1 2 இருந்தால் மற்றும் உருளை மேற்பரப்பின் நீளம் அல்லது உயரம் என்பது l எல் டிவைடட் பை எப்சிலன் 0ரோ மற்றும் E மதிப்பு r முழுவதும் சமம் எனவே இது E 2 pi r 1 l என்பது எப்சிலன் 0 pi r 1 2 க்கு சமம் ஒருவேளை உங்கள் பன்னிரண்டாம் வகுப்பில் இருந்து இந்த முடிவை நீங்கள் அறிந்திருக்கலாம் ஆனால் இப்போது இதை செய்யலாம் எனவே இங்கே இரு பக்கங்களிலிருந்தும் பை கான்செல் ஆகிறது r 1 ஒன்று r 1 இல் இருபுறமும் கான்செல் ஆகிறது l இருபுறமும் கான்செல் ஆகிறது எனவே E 1 அளவு இப்போது pi க்கு சமம் மன்னிக்கவும் pi கான்செல் ஆகிவிட்டது இங்கே ஒரு ரோ இருக்கிறது மன்னிக்கவும் இது ரோ r1 வெக்டர் டிவைடட் பை 2 எப்சிலன் 0 க்கு சமம் மேலும் வெக்டர் திசையன்களுக்கு அதன் ரேடியல் திசையில் இருப்பதால் நான் E வெக்டர் ஐ r1 வெக்டர்ரோ டிவைடட் பை 2 எப்சிலன் 0 க்கு சமமாக எழுத முடியும் 2πr1lr12l0ρ ∴E1r120 நெகட்டிவ் எதிர்மறை சார்ஜ் ற்கான அதே முறையில் புலம் n எதிர் திசையில் இருக்கும் அளவு ஒரே மாதிரியாக இருக்கும் எனவே E 2 ஆனது ரோ r2 வெக்டர் டிவைடட் பை 2 எப்சிலன் 0 க்கு சமம் ஆக இருக்கும் நான் இரண்டையும் சேர்க்கிறேன் இப்போது E என்பது ரோ r 1 பிளஸ் r 2 வெக்டர் டிவைடட் பை 2 எப்சிலன் 0 க்கு சமம் ஆக இருக்கும் ஆனால் இங்கே r 1 பிளஸ் r 2 என்றால் என்ன நான் இங்கே 2 ஓவர்லப்பிங் ஒன்றுடன் ஒன்று சிலிண்டர்களை காட்டும் இந்த வரைபடத்திற்கு செல்கிறேன் r 1 பிளஸ் r 2 வெக்டர் என்பது வெக்டர் a ஆகும்இந்த வெக்டர் நேர்மறையாக சார்ஜ் செய்யப்பட்ட சிலிண்டரை எதிர்மறையாக சார்ஜ் செய்யப்பட்ட சிலிண்டர் உருளை ஆக உருவாக்குகிறது ஆகையால் இது ரோ a வெக்டர் டிவைடட் பை 2 எப்சிலான் 0 க்கு சமம் இது ஒரு அருமையான ரிசல்ட் ஆகும் ஓவர்லப்பிங்ஒன்றுடன் ஒன்று ரீஜியன் ல் நான் எந்த இடத்தில் இருக்கிறேன் என்பதைப் பொருட்படுத்தாமல் நிலையான மின்சார புலம் உள்ளது மற்றும் அதன் அளவு ரோ a வெக்டர் டிவைடட் பை 2 எப்சிலான் 0 க்கு சமம் E2r220EE1E2ρr1r220a20 அடுத்து ப்ராப்ளம் எண் 5 ஐ நான் தீர்க்கிறேன் இந்த வெக்டர் புலத்தின் டைவர்ஜன்ஸ் என்பது f பங்க்ஷன் ஆகும் இந்த f என்பது x y மற்றும் z இன் பங்க்ஷன் செயல்பாடு ஆகும் இது x 2 x அலகு வெக்டர் பிளஸ் 6 xyzy அலகு வெக்டர் பிளஸ் z 2 xz அலகு வெக்டர் ஆகும் இப்போது இதன் டைவர்ஜன்ஸ் மதிப்பு என்ன எஃப் இன் டைவர்ஜன்ஸ் கணக்கிட விரும்புகிறோம் இது எக்ஸ் திசையில் x ஐப் பொறுத்த பார்சியல் டெரிவேட்டிவ் பகுதியளவு தவிர வேறொன்றுமில்லை பிளஸ் y பார்சியல் பகுதி yபிளஸ் z பார்சியல் பகுதி z பெருக்கல் x 2 x பிளஸ் 6 xyzy பிளஸ் z 2 xz முழு குளோரியுடன் மகிமையுடன் ஒரு முறை செய்யுங்கள் பின்னர் இதை நான் எழுதலாம் பின்னர் x கூறுகளின் பார்சியல் டெரிவேட்டிவ் பகுதியளவு எடுத்துக் கொள்வது மட்டுமே அர்த்தமுள்ளதாக இருப்பதை நீங்கள் காணலாம் y கூறுகளின் y பார்சியல் டெரிவேட்டிவ் பகுதியளவு z கூறுகளின் பார்சியல் டெரிவேட்டிவ் பகுதியளவு ஆனால் தற்போதைக்கு இதை முழுமையாக செய்வோம் x2x6xyzyz2zz எனவே நான் செய்வேன் x டாட் ddx ஐ எனக்கு 2 xx அலகு திசையும் பிளஸ் 6yz என்பது y திசையும் பிளஸ் z 2 என்பது z திசையில் பிளஸ் y அலகு வெக்டர் டாட்டெட்ட் முதல் டேர்ம் x திசையில் 0 ஐ தருகிறது இரண்டாவது டேர்ம் எனக்கு பிளஸ் 6 xz ஐ y திசையில் பிளஸ் 0 மீண்டும் பிளஸ் z யூனிட் வெக்டர் டாட்டெட்ட் முதல் டேர்ம் எனக்கு 0 ஐ தருகிறது இரண்டாவது டேர்ம் எனக்கு y திசையில் 6 xy ஐ கொடுக்கிறது மற்றும் z திசையில் 2 zx ஐ கொடுக்கிறது நான் டாட் ப்ரொடக்ட் ஐ எடுத்துக்கொள்கிறேன் நமக்கு கிடைக்கும் இறுதி பதில் 2 x ஆகும் ஏனெனில் x டாட் y என்பது 0 x டாட் z என்பது 0 பிளஸ் 6 xz பிளஸ் 2 zx ஆகும் இது z கூறுகளின் z டெரிவேட்டிவ் ஐ திறம்பட எடுத்துக்கொள்கிறது y கூறுகளின் y டெரிவேட்டிவ் x கூறுகளின் x டெரிவேட்டிவ் அவற்றைச் சேர்க்கிறது fx 06xyy2zxz ப்ராப்ளம் எண் 6 இது டைவர்ஜன்ஸ் வெக்டர் புலத்தின் Axyz இது x திசையில் 2 ஆல்பா எக்ஸ் பிளஸ் y திசையில் பீட்டா ஒய் மற்றும் z திசையில் மைனஸ் 3 காமா z என வழங்கப்படும் அதன் டைவர்ஜன்ஸ் மதிப்பு 0 ஆக இருந்தால் ஆல்பா பீட்டா மற்றும் காமா இடையேயான உறவு என்ன எனவே A இன் டைவர்ஜன்ஸ் ஐ எடுத்துக்கொள்வோம் இது x அலகு வெக்டர் பார்சியல் x ஐ மட்டும் பொறுத்து பிளஸ் y அலகு வெக்டர் பார்சியல் y ஐ மட்டும் பொறுத்து பிளஸ் z அலகு வெக்டர் பார்சியல் z ஐ மட்டும் பொறுத்து டாட்டெட்ட் 2 ஆல்பா xx பிளஸ் பீட்டா yy கழித்தல் 3 காமா zz இது x இன் x கூறுகளை மட்டும் பொறுத்து பார்சியல் டெரிவேட்டிவ் ஐ எடுக்க சமம் எனவேஇப்போது இது 2 ஆல்பா பிளஸ் பீட்டா மைனஸ் 3 காமா என்பது 0 க்கு சமம் ஆகவே டைவர்ஜன்ஸ் 0 ஆக இருக்க வேண்டும் அல்லது உங்கள் வேலையில் நான் கொடுத்த பதிலின் அடிப்படையில் ஆல்பா டிவைடட் பை 3 பிளஸ் பீட்டா டிவைடட் பை 6 மைனஸ் காமா டிவைடட் பை 2 என்பது 0 க்கு சமம் 2αxxβyy 3γzz0 2αβ 3γ0 36 20 ப்ராப்ளம் எண் 7 சார்ஜ் விநியோகத்திற்கான மின்சார புலம் உங்களுக்கு வழங்கப்படுகிறது இது r ஐப் பொறுத்த ஒரு ஸ்பேரிக்கல் கோள தூரம் ஆகும் ஸ்பேரிக்கல் போலார் கோஆர்டினேட் ஆயத்தொலைவுகள் என்பது இப்படி பயன்படுத்தப்படுகின்றன இது C e λr டிவைடட் பை r 3 r வெக்டர் என்பதாகும்அதாவது ஆர் சார்பு நிலையை நான் ஆர் அடிப்படையில் கணக்கிட்டால் இது C e λr மேலும் இது டிவைடட் பை r 2 இந்த ரேடியல் திசையில் r 2 வருகிறது ஏனெனில் இந்த ஆர் வெக்டர் ஒரு r அளவு மதிப்பு கொண்டுள்ளது இப்போது நாம் கண்டுபிடிக்க விரும்புவது என்னவென்றால் ரீஜியன் ஐ சுற்றி எப்சிலன் ஆரம் கொண்ட மிகச் சிறிய ஸ்பேரிக்கல் கோள ஐ நாம் எடுத்துக் கொண்டால் இந்த கோளத்தால் இணைக்கப்பட்ட சார்ஜ் எப்சிலன் வரம்பில் 0 க்குச் செல்லும் ErCe λrr3r|Er|Ce λrr2 எனவே நாம் இங்கே காஸ்ஸின் விதியை பயன்படுத்துவோம் இது கார்ல் இண்டெகரேஷன் ஒருங்கிணைப்பு சுருட்க்குE டாட் d s என்பது Q என்குளோஸ்ட் மூடப்பட்டிருக்கும் டிவைடட் பை எப்சிலன் 0 க்கு சமம் நாம் இப்போது என்ன செய்கிறோம் இங்கே நாம் ஆரிஜின் ஐ தோற்றத்தை எடுத்துக்கொள்கிறோம் இங்கே மிகச் சிறிய ஸ்பியர் ஐ கோளத்தை எடுத்துக் கொள்கிறோம் ds என்பது மொத்த ரேடியலாக இருக்கும் எனவே நான் E டாட் d s ஐ C e λr டிவைடட் பை r 2 r அலகு வெக்டர் டாட் d s இது ரேடியல் திசையில் 4 pi r 2 இருக்கும் என எழுதலாம் நீங்கள் இதை இன்னும் சரியாக எழுத விரும்பினால் நான் இதை d ஒமேகா r 2 டன் கூடிய r யூனிட் வெக்டர் என எடுத்துக் கொள்வேன் இது உண்மையில் இங்குள்ள ஏரியாவின் பகுதியின் சிறிய யலமன்ட் உறுப்பு r யூனிட் வெக்டர் ஆகும் பின்னர் இது C e λr டிவைடட் பை r 2 பெருக்கல் r 2 4பை அதாவது அது பை மற்றும் தீட்டாவை சார்ந்து இல்லை என்பதால் இதை 4 பை என எழுதலாம் எனவே இது உண்மையில் 4 pi C e λr இங்கே r 2 கான்செல் ஆகிறது எனவே இது Q டிவைடட் பை எப்சிலன் 0 க்கு சமம் r24π4πCe λrQ0 எனவே Q என்குளோஸ்ட் மூடப்பட்டிருக்கும் 4 pi Ce λr எப்சிலன் 0 க்கு சமம் இங்கே r என்பது மிகச் சிறியதாக இருந்தால் அது 0 க்குச் செல்லும் அது எப்சிலனுக்குச் செல்கிறது எனவே இது 4 pi C எப்சிலன் 0 என்பதற்கு சமம் ஆகிறது ஆரிஜின் யில் தோற்றத்தில் இது ஒரு பாயிண்ட் சார்ஜ் இருக்கிறது ஏனென்றால் நான் ஆரத்தை நான் மேலும் மேலும் குறைக்கும் போது அதாவது லிமிட் 0 க்கு செல்லும் போது அது இன்னும் ஒரு வரையறுக்கப்பட்ட பைநெட் சார்ஜ் 4 pi C எப்சிலன் 0 உடன் இணைக்கிறது அதாவது ஆரிஜின் யில் பாயிண்ட் சார்ஜ் உள்ளது Qenclosed4πC0e λr ப்ராப்ளம் எண் 8 மின்சார புலத்திற்கு அதாவது நாம் மீண்டும் இந்த மின்சார புலத்திற்கு திரும்பி வருகிறோம் இது C e λr r 3 வெக்டர் r க்கு சமமானது ஒரு ஷெல் வழியாக சிறிய ஆரம் சிறிய ஆரம் ஷெல் வழியாகஅதாவது நாம் ஆரம் R மற்றும் இன்பினட்ஸிமல் மிகவும் சிறிய தடிமன் d r கொண்ட ஒரு ஷெல் எடுத்து உள்ளோம் நாம் ஆரம் R மற்றும் தடிமன் d r கொண்ட ஒரு ஷெல் எடுத்து உள்ளோம் இதன் மூலம் வரும் பிளக்ஸ் எவ்வளவு இருக்கும் இந்த விஷயத்தில் கவனிக்கவும் நான் சிகப்பு நிறத்தில் நிழலாடும் இந்த வால்யும் மொத்த கொள்ளளவு பற்றி பேசும்போது 2 மேற்பரப்புகள் உள்ளன எனவே நெட் பிளக்ஸ் உள் மேற்பரப்பு வழியாகவும் வெளிப்புற மேற்பரப்பு வழியாகவும் பாய்கிறது உட்புற மேற்பரப்பில் நான் உள் மேற்பரப்பை பார்த்தால் ஏரியா வெக்டர் உள்நோக்கி சுட்டிக்காட்டுகிறது ஏனென்றால் ஏரியா வெக்டர் எப்போதும் வால்யும் க்கு வெளியே செல்ல எடுக்கப்படுகிறது எனவே ஏரியா வெக்டர் உண்மையில் நெகட்டிவ் r அலகு வெக்டர் திசையில் உள்ளது வெளிப்புற மேற்பரப்பில் நான் சிகப்பு நிறத்தில் காண்பிக்கிறேன் இங்கே ஏரியா வெக்டர் பாசிட்டிவ் r திசையில் உள்ளது முந்தைய ப்ராப்ளம் த்தில் நான் ஏற்கனவே கணக்கிட்டுள்ளேன்அதாவது எப்போது E டாட் ds செய்தபோது இந்த ஸஃபியர் லிருந்து கோளத்திலிருந்து சுட்டிக்காட்டப்பட வேண்டிய ஏரியா வெக்டர் ஆக இருக்க வேண்டும் இது 4 பை Ce λr ஆகும் அதாவது இது 4 pi C e λr க்கு சமம் dS4πCe λr எனவே உள் மேற்பரப்புக்கு இதை பச்சை நிறத்துடன் எழுதுகிறேன் ஏனெனில் d s வெக்டர் எதிர் திசையில் சுட்டிக்காட்டுகிறது எனவே உட்புற மேற்பரப்பிற்கான E டாட் ds என்பது மைனஸ் 4 pi C e λr ஆகும் ஏனெனில் வெக்டர் அலகு வெக்டர் மின்சார புல வெக்டர் வெளியே செல்கிறதுஇங்கே நீல கோடுகள் காட்டும் வழியில் செல்கிறது மற்றும் ds வெக்டர் அதற்கு 180 டிகிரியில் நேர்மாறாக உள்ளது மேலும் வெளிப்புற மேற்பரப்பிற்கான E டாட் d s பிளஸ் 4 pi c க்கு சமமாக இருக்கும் இது மைனஸ் லாம்ப்டா ஆர் பிளஸ் டி ஆர் இந்த சிறிய r ஐ இப்போது மூலதன R ஆல் மாற்றப் போகிறேன் எனவே இந்த சிறிய r ஐ கேபிடல் R ஆல் மாற்றுவேன் இந்த சிறிய r ஐ கேபிடல் R ஆக மாற்றுவேன் ஏனென்றால் நாம் கணக்கிடும் ஆரம் கேபிடல் R இல் செய்கிறேன் இரண்டையும் சேர்க்கிறேன் எனவே நெட்ப்ளக்ஸ் dr இன்பினட்ஸிமல் மிகவும் சிறிய என்பதால் இந்த எக்ஸ்போனான்ட்ஸில் e ஐ எக்ஸ்போனான்ட்ஸில் e λr பிளஸ் e λdR மைனஸ் லாம்ப்டா dR என எழுதலாம் இதுவரை சரியாக இருக்கிறது பின்னர் நான் அதை மேலும் விரிவாக்கப் போகிறேன் மேலும் e λr 1 மைனஸ் λ dR பின்னர் உயர் வரிசை டெர்ம்ஸ் எனவே முதல் வரிசையில் ஃப்ளக்ஸ் 4 pi C e λr dR க்கு சமமாக இருக்கும்இங்கே இந்த மைனஸ் லாம்ப்டா R கான்செல் ஆகிறது மேலும் எனக்கு மைனஸ் 4 பை C லாம்ப்டா e λr dR என கிடைக்கிறது இது இந்த ஆரம் R மற்றும் தடிமன் d r கொண்ட ஒரு ஷெல் வழியாக வரும் ஒரு ஃப்ளக்ஸ் ஆகும் இதுதான் பதில் ds|outersurface4πCe λRdR4πCe λRe λdR4πCe λR1 λdR 4πCλe λRdR ப்ராப்ளம் எண் 9 மின் புலம் E r க்கான சார்ஜ் டென்சிட்டி அடர்த்தி இது C e λr டிவைடட் பை r 3r வெக்டர் காஸின் விதிப்படி சார்ஜ் டென்சிட்டி அடர்த்திρ யைக் கண்டுபிடிக்க விரும்புகிறோம் இப்போது நான் டைவர்ஜன்ஸ் தீயரத்தை பயன்படுத்தி நேரடியாக டைவர்ஜன்ஸ் Er ஐ வேறுபடுத்தி பயன்படுத்தலாம்ஆனால் நான் அதை செய்யப்போவதில்லை ஷெல்லுக்கு அருகிலுள்ள சார்ஜ் டென்சிட்டி என்ன என்பதை ஷெல்லில் பார்ப்போம் இதன் மூலம் ஃப்ளக்ஸ் ஐ ஏற்கனவே கணக்கிட்டுள்ளோம் எனவே இந்த ஷெல் வழியாகப் போகும் ஃப்ளக்ஸ் என்பது மைனஸ் 4 பைC லாம்ப்டாe λr dr க்கு சமம் என்பதை தவிர வேறொன்றுமில்லை மேலும் இது சார்ஜ் என்குலொஸ்ட் டிவைடட் பை எப்சிலன் 0 ஆக இருக்க வேண்டும் சார்ஜ் என்குலொஸ்ட் ஷெல்லின் வால்யும் மொத்த கொள்ளளவு வாக இருக்கும் இது 4 பைr 2drρ டிவைடட் பை எப்சிலன் 0 க்கு சமம் ஆகும் இந்த 2 பக்கங்களையும் பாருங்கள் நீங்கள் இந்த டெல்டா r ஐ கான்செல் செய்யலாம் நாங்கள் dr ஐ கான்செல் செய்ய மாட்டோம் இது உண்மையில் டெல்டா r ஆக இருக்க வேண்டும் எனவே இந்த 4 பை ஐ இங்கே கான்செல் செய்யலாம் எனவே நீங்கள் ρ ஐப் பெறுவது மைனஸ் C எப்சிலான் 0லாம்ப்டாe λr டிவைடட் பை r2 என எதிர்பார்க்கலாம் இது r என்பது 0 க்கு சமமாக இருக்கும் போது நீங்கள் அதிலிருந்து தள்ளி இருக்கும் போது கிடைக்கும் சார்ஜ் டென்சிட்டி அடர்த்திஆகும் ρ0 r C0e λrr2 ப்ராப்ளம் எண் 8 ல் நான் ஏற்கனவே சுட்டிக்காட்டியிருந்தேன் மையத்தில் வலது பக்கத்தில் ஒரு பாயிண்ட் சார்ஜ் இருப்பதாக ப்ராப்ளம் எண் 7 இல் உள்ளது ஏனென்றால் நீங்கள் மையத்திற்கு செல்லும் போது மின்சார புலம் 1 டிவைடட் பை r 2 போன்றது ஏனெனில் e λr என்பது 1 க்கு சமம் ஆகிறது ஆகையால் இங்கே கூடுதல் டென்சிட்டி அடர்த்தி கூடுதல் சார்ஜ் கட்டணம் உள்ளது அது அளவு 4 பைC எப்சிலான் 0 மற்றும் சார்ஜ் டென்சிட்டிஅடர்த்தி டெல்டா ஆர் ஆக இருக்கும் ஏனெனில் இது ஒரு பாயிண்ட் சார்ஜ் எனவே இந்த மின்சார புலத்தின் நெட் சார்ஜ் டென்சிட்டிஅடர்த்தி 4 பை C எப்சிலன் 0 டெல்டா r என்பது மைனஸ் C எப்சிலன் 0 லாம்ப்டா டிவைடட் பை r 2 பெருக்கல் e λr க்கு சமம் ஆகும் இதுதான் உங்கள் பதில் விடை ஆகும்